வணக்கம் நான் கான்பூர் ஐஐடியில் ஜெயந்த சாட்டர்ஜி மேலாண்மை சேவைகள் சமகால சிக்கல்கள் பற்றி நாம் விவாதிக்கிறோம் நாம் சமீபத்தில் விவாதித்து வருவது சேவையின் உறுதியற்ற தன்மை மற்றும் பன்முகத்தன்மையிலிருந்து எழும் சவால்கள் மற்றும் இந்த பண்புகளிலிருந்து எழும் சிக்கல்கள் எடுத்துக்காட்டாக சுருக்கம் மேலாண்மை ஆலோசனை அல்லது நிதி பாதுகாப்பு சேவைகள் போன்ற சேவைகளை எந்த இயற்பியல் பொருளுடனும் ஒப்பிட முடியாது எனவே வாடிக்கையாளர் சேவையில் ஈடுபடுவதற்கு முன்பு புரிந்துகொள்ள கடினமாக உள்ள கருத்துக்களின் ஒரு சுருக்கமான தொகுப்பு உள்ளது அதேபோல் எங்களிடம் தேட முடியாத பிரச்சனை உள்ளது அதாவது பிசியோதெரபி போன்ற சில சேவைகள் உள்ளன அங்கு நீங்கள் சேவையை அனுபவிக்கும் வரை அந்த குறிப்பிட்ட சேவையின் தாக்கம் அல்லது முடிவு அந்த சேவையின் விளைவு மற்றும் பலவற்றை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ளவோ அல்லது முழுமையாக உணரவோ முடியாது இதேபோல் எங்களிடம் பொதுவுடைமை பிரச்சனை உள்ளது அதாவது ஒரு ஹோட்டல் அறை என்பது ஒரு ஹோட்டல் அறையின் அளவு அறையின் அளவு முதலியவற்றுடன் சேவையில் ஈடுபடுவதற்கு முன்பு சில தனித்துவங்கள் தொடர்பு கொள்ளப்படலாம் ஆனால் ஒரு உயர் நட்சத்திர ஹோட்டல் பத்து மடங்கு அதிகமாக அறை வாடகையைக் கோரும் போது அது நியாயமானதா இல்லையா என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் ஏனென்றால் ஒரு ஹோட்டல் அறை ஒரு ஹோட்டல் அறை இருக்கிறது என்று ஒருவர் உணரலாம் பன்முகத்தன்மை மற்றும் உறுதியற்ற தன்மையால் எழும் இந்த சிக்கல்களைக் கையாள்வதற்கான மேலாண்மை சிக்கல் வெவ்வேறு அணுகுமுறைகளால் சந்திக்கப்படுகிறது நாங்கள் இரண்டு அணுகுமுறைகளை ஒரு விளம்பர பிரச்சாரம் மற்றும் மற்ற செயல்முறை பற்றி விவாதித்து வருகிறோம் விளம்பரத்தில் சுற்றுலா அல்லது மருத்துவ சிகிச்சை போன்ற பல உதாரணங்களை நாம் பார்த்தோம் தகவல்தொடர்பு உத்தி ஊக்குவிப்பு உத்தி வாடிக்கையாளர் கல்வி உத்தி என்பனவற்றால் ஏற்படும் சிக்கல்களை எவ்வாறு உறுதியாக உணர முடியும் என்பதை நாம் பார்த்தோம் உலகளாவிய சங்கிலி மிக உயர்ந்த மற்றும் ஆடம்பர ஹோட்டல் சங்கிலியான ஒரு ஹோட்டலின் மிகவும் பிரபலமான விளம்பர பிரச்சாரத்தின் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் மேலும் அவர்கள் டிவி அல்லது திரைப்பட கிளிப்புகள் அல்லது வானொலி விளம்பரங்கள் மற்றும் சில அச்சு விளம்பரங்கள் மூலம் ஒரு விளம்பர பிரச்சாரத்தை உருவாக்கினர் ஒரு வாடிக்கையாளர் ரயிலில் ஏறுவதையும் அவர் ஒரு பெட்டியில் இருந்து மற்றொரு பெட்டிக்குச் செல்லும் போது அவர் கடற்கரையிலிருந்து ஒரு மலைச் சரிவுக்கும் பரந்த திறந்த புல்வெளிகளுக்கும் ஐஸ்லாந்து போன்ற இடத்திற்கும் பஹாமாஸ் போன்ற இடத்திற்கும் நகர்கிறார் இறுதியாக அவர் ஒரு பெட்டியில் குடியேறினார் அவர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது பூக்கள் திறப்பது பறவைகள் பறப்பது குழந்தைகள் விளையாடுவது பல்வேறு காட்சிகள் அவருக்கு முன்னால் வெளிப்படுவதைக் கண்டார் தொடர் விளம்பரங்களின் பிரச்சாரம் எப்போதும் ஒரு அறிக்கையுடன் முடிவடைகிறது ஒரு அனுபவத்தைக் கேளுங்கள் நாங்கள் வழங்குகிறோம் எனவே அடிப்படையில் மிகவும் கவர்ச்சிகரமான நன்கு தயாரிக்கப்பட்ட தெளிவான படங்களுடன் பிரச்சாரம் ஹோட்டலின் அனுபவ அம்சத்தையும் அந்த ஹோட்டல் வழங்கும் அனுபவத்தின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது அதன்மூலம் அது சேவை முன்மொழிவுக்கு எதிராக மதிப்பு முன்மொழிவு விலை முன்மொழிவு போன்றவற்றை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது அன்று நாங்கள் நிச்சயமாக விலைகளைப் பற்றி விவாதிக்கிறோம் அவை இணைக்கப்பட்டுள்ளன இந்த p விலைப் பகுதியை சிறிது விரிவாகப் பின்னர் எடுத்துக்கொள்வோம் ஆனால் சராசரி நேரத்தில் நாம் செயல்முறைகள் மற்றும் செயல்முறைகளை எவ்வாறு வரைபடமாக்கலாம் என்பதைப் பார்த்தோம் நாம் ஒரு சேவை ப்ளூ பிரிண்ட் அல்லது ஃப்ளோ சார்ட் ஐ எப்படி உருவாக்கலாம் அதன் மூலம் நாம் தடைகளை கண்டுபிடிக்கலாம் அல்லது பல்வேறு தோல்வி புள்ளிகளை எப்படி அடையாளம் காணலாம் சேவையை மேம்படுத்த FMEA வகை தோல்வி பயன்முறை வகை பகுப்பாய்வை நாம் எப்படி செய்ய முடியும் இன்று இந்த செயல்முறையின் இறுதிப் பகுதியில் சேவை சிக்கலுக்கு பதிலளிக்கும் வகையில் மறுவடிவமைப்பு சேவைகள் என்ற மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பைப் பற்றி விவாதிப்போம் ஒரு புதிய சேவையை உருவாக்க ஏற்கனவே இருக்கும் சேவையை நாம் வரைபடமாக்குவது போல் ஃப்ளோ சார்ட் மற்றும் டிபோட்லெனெக் சேவையைப் பார்க்கலாம் நாம் சேவை வரைபடத்தைப் பார்த்து தோல்விப் புள்ளிகள் எவை என்பதைப் புரிந்துகொள்ளலாம் அதேபோல் செயல்முறை வரைபடமும் ஒரு சேவையை மறுவடிவமைக்க உதவும் கான்பூர் ஐஐடியில் நூலக சேவையின் மறுவடிவமைப்புக்கான உதாரணத்தை நான் தருகிறேன் நூலக சேவையைப் பொறுத்தவரை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தற்போதைய அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்று உங்களுக்குத் தெரிந்தபடி எல்லா வகையான டிஜிட்டல் வளங்களும் இருப்பதால் பலர் நூலகத்திற்குச் செல்வதில்லை ஆனால் நூலகம் தங்கள் டெஸ்க்டாப்பிற்கு வருகிறது எனவே எங்களிடம் ஒரு பெரிய கட்டிடம் உள்ளது எங்களிடம் பல பழைய புத்தகங்கள் உள்ளன பத்திரிகைகளின் மிகப்பெரிய களஞ்சியம் பல பத்திரிகைகள் இப்போது மாணவர்களின் ஆசிரியர்களின் டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் மின்னணு ஆதாரமாக எளிதாகக் கிடைக்கின்றன எனவே பாதை என்னவாக இருக்கும் என்பதை மறுபரிசீலனை செய்ய விரும்பினோம் கான்பூர் ஐஐடியில் நூலக சேவையை எப்படி மறுவடிவமைப்பு செய்ய வேண்டும் இப்போது 20 25 10 வருடங்கள் கழித்து சொல்லலாம் பயனர்களின் கருத்துக்களை நாங்கள் விரிவாக ஆய்வு செய்தபோது எங்களிடம் கேள்வித்தாள் அடிப்படையிலான சேவை நேர்காணல்கள் இருந்தன சில பொதுவான தேவைகளுடன் எல்லோரும் ஒரு ஸ்டாப் ஷாப் வைத்திருக்க விரும்புகிறோம் அவர்கள் பல செயல்பாடுகளை விரும்பமாட்டார்கள் சுய சோதனை அல்லது வழங்கப்பட்ட புத்தகங்களை சுயமாக டெபாசிட் செய்வது போன்ற சுய சேவைக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்த விரும்புகிறார்கள் மேலும் ஒரு புதிய தொகுப்பு தேவைகள் அடையாளம் காணப்பட்டன அங்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிக அறிவு சார்ந்த சேவைகளை விரும்பினர் ஒரு குறிப்பு போன்ற சேவைகள் ஒரு சேவை தேவைப்பட்டால் புத்தகங்களிலிருந்தும் பத்திரிகைகளிலிருந்தும் தேவையான பொருட்களை வெளியே எடுக்க முடியும் மற்றும் மக்கள் விரும்பும் நூலகங்களிலிருந்து சில வகையான ஒருங்கிணைந்த சட்டகங்களை கொண்டு வர முடியும் இப்போது இருக்கும் நூலக சேவையின் செயல்முறையை இப்போது சிக்கலாக இருக்கும் பல்வேறு கூறுகளைப் பார்த்து வரைபடமாக்க இப்போது நிறைய இடம் அல்லது நேரம் அல்லது மக்கள் ஈடுபாடு தேவை மக்கள் விரும்பும் புதிய அறிவு சேவை குறிப்பு சேவை ஆகியவற்றை உருவாக்கும் வாய்ப்புகளை நாம் அடையாளம் காண முடியும் எடுத்துக்காட்டாக செயல்முறை வரைபடத்தின் மூலம் இது தற்போதைய லாபி ஒரு தொடர் சோதனை புள்ளிகள் என்பதை நாம் அடையாளம் காண முடியும் நீங்கள் உள்ளே செல்லும்போது இடது பக்கத்தில் உங்கள் பையை சரிபார்த்து பையை டெபாசிட் செய்யச் சொல்வார்கள் நீங்கள் புத்தகங்களுடன் உள்ளே செல்லுங்கள் புத்தகங்களை டெபாசிட் செய்யும் மற்றொரு தடைகள் உள்ளன நீங்கள் வெளியே செல்லும்போது இந்தப் பிரச்சினை இருக்கிறது அங்கிருந்து நீங்கள் மீண்டும் புத்தகங்களைச் சரிபார்க்க வேண்டும் சேவைகளின் சில ஆட்டோமேஷனை நாங்கள் உருவாக்கி மறுவடிவமைப்பைச் செயலாக்கினால் இந்தச் பாட்டில்நெக் புள்ளிகள் மற்றும் சூப்பர் ஃப்ளோவை சுய சேவை தொழில்நுட்பத்தால் நீக்கக்கூடிய செக் பாயிண்டுகளாக அடையாளம் காண்பதன் மூலம் நூலகத்தின் நுழைவு லாபியாக நீங்கள் பார்ப்பதை நீங்கள் மறுவடிவமைப்பு செய்யலாம் இது கலைஞர்களின் பார்வை எனவே இது உங்களுக்கு மிகவும் பரந்த திறந்த உணர்வைத் தரும் மேலும் நீங்கள் அந்த இடத்தைப் பயன்படுத்தி இந்த அறிவு கியோஸ்கை உருவாக்கலாம் காலாவதியான சேவையை புதுப்பிக்க செயல்முறை மேப்பிங் மூலம் சேவை மறுவடிவமைப்பு அடிக்கடி தேவைப்படுகிறது ஏனெனில் தயாரிப்புகள் அல்லது அமைப்புகள் போன்ற பெரும்பாலான சேவைகள் சில இயற்கையான சீரழிவைக் கொண்டுள்ளன மற்றும் ஊர்ந்து செல்லும் அதிகாரத்துவத்தால் ஏற்படும் சீரழிவை நேரம் எப்படி செலவிடப்படுகிறது என்பதைப் பார்த்து அடையாளம் காண முடியும் உதாரணமாக கட்டுப்பாட்டைச் சரிபார்ப்பதற்கான உயர் விகிதம் இருக்கும்போது நூலக சூழ்நிலையில் அறிவுச் சேவைகள் போன்ற மதிப்பு சேர்க்கும் செயல்பாடுகளுடன் ஒப்பிடுகையில் செயல்முறை மறுவடிவமைப்பு அவசியம் என்பதை ஒருவர் காணலாம் செயல்முறை மேப்பிங் முறையால் செயல்முறை மறுவடிவமைப்பு தொழில்நுட்ப முன்னறிவிப்பு மற்றும் போக்குகள் கண்டறிதல் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்கப்படலாம் மற்றும் ஒரு முழுமையான புதிய தலைமுறை சேவைகளை உருவாக்க முடியும் இது ஒருபுறம் தற்போதைய பிரச்சினைகளை தீர்க்கும் மற்றும் மறுபுறம் அது ஒரு முழுமையான புதிய தொகுப்பை உருவாக்கும் மறுவடிவமைப்பு பொதுவாக FMEA வகை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நாம் செய்யக்கூடிய முந்தைய பிரிவுகளில் விவாதிக்கப்பட்ட சேவை தோல்விகள் அல்லது தோல்வி புள்ளிகளைத் தவிர்ப்பது போன்ற சிக்கல்களை இது எதிர்கொள்கிறது நிகழ்வின் நிகழ்தகவு நிகழ்வின் தீவிரம் விலக்கு இல்லாததற்கான நிகழ்தகவு போன்றவற்றைப் பார்ப்பதன் மூலம் நாம் இடர் உணர் எண்ணைக் கொண்டு வர முடியும் சர்வீஸ் மேப்பிங் சுழற்சி நேரத்தைக் குறைப்பதற்காக மறுவடிவமைப்பு செய்வதற்கும் சரிபார்ப்பது அல்லது வழங்குவது போன்ற மதிப்பு சேர்க்காத செயல்பாடுகளை அகற்றவும் அனுமதிக்கும் பார் கோட் மற்றும் RFID மற்றும் இன்று எளிதில் கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மூலம் தொழில்நுட்பத்தால் எளிதாக செய்ய முடியும் இது ஒட்டுமொத்த உற்பத்தித்திறனை அதிகரிக்கும் மற்றும் இறுதியில் வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்கும் எனவே நீங்கள் தற்போதைய செயல்முறை வரைபடத்துடன் ஒப்பிட்டு வாடிக்கையாளருடன் தொடங்கவும் புதிய செயல்முறை யோசனைகளை உருவாக்கவும் புதிய செயல்முறைகளை முன்மாதிரி செய்யவும் வாடிக்கையாளருடன் சரிபார்த்து பின்னர் படிப்படியாக வரிசைப்படுத்தவும் அடிக்கடி மறுவடிவமைப்பு செய்ய வரைவு குழுவிற்கு திரும்பவும் உங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்ப்பது போல் எங்களிடம் மூன்று முக்கிய நகர்வுகள் உள்ளன அங்கு ஒரு பழைய சேவை காலாவதியான சேவையிலிருந்து ஒரு புதிய சேவை வடிவமைப்போடு நாம் செல்ல முடியும் முக்கியமாக இந்த மூன்று தொகுதிகளில் கவனம் செலுத்தி அவற்றை ஏற்கனவே உள்ள சேவை வரைபடத்தில் இணைப்பதன் மூலம் சுய சேவைக்கு மாறுதல் மற்றும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி முடிந்தவரை நேரடி சேவையை வழங்குவதன் மூலம் இந்த மூன்று படிகள் மதிப்பு சேர்க்கப்படாத படிகளை நீக்குகிறது இந்த அமர்வை உங்களுக்காக ஒரு சிறிய பணியுடன் முடித்துக்கொள்கிறேன் அனுபவ வரைபடம் அட்டவணை உங்கள் நிறுவனத்தில் இருக்கும் நூலகத்தில் உள்ள ஓட்டத்தை அல்லது நீங்கள் பயன்படுத்தும் வேறு எந்த பெரிய நூலக அமைப்பையும் புரிந்து கொள்ளுங்கள் சிக்கல் புள்ளிகளைப் புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் பயிற்சியிலிருந்து நான் உங்களுக்குக் காட்டிய உதாரணத்திலிருந்து சில யோசனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் டிரெண்டிங் ஸ்பாட்டிங்கில் உங்களை ஈடுபடுத்தி எதிர்கால நூலகத்திற்கான புதிய செயல்முறை வரைபடத்தை காட்சிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் செயல்பாட்டில் மதிப்பு சேர்க்காத சேவைகளை அகற்றுவது மட்டுமல்லாமல் முடிந்தவரை சுய சேவை தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தவும் வாடிக்கையாளர்கள் சேவை கூறுகளை இணைத்து உருவாக்கவும் முயற்சிக்கவும் ஆனால் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி சில சேவைகளை தொகுக்கவும் முயற்சிக்கவும் உங்களுக்கு முன்னால் இது போன்ற ஒரு காட்சியை நீங்கள் கொண்டு வரலாம் இடது மேல் மூலையில் ஒரு பிரம்மாண்டமான பாரம்பரிய நூலகம் பல அடுக்கு மில்லியன் கணக்கான புத்தகங்கள் போன்ற காட்சிகளை நீங்கள் காணலாம் மேலும் கணினிகள் இப்போது ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எப்படி மாற்றுகின்றன என்பதை நாம் ஏற்கனவே மேல் வலது மூலையில் காணலாம் பின்னர் நான் உங்களுக்கு இடது பக்க மூலையில் இரண்டு மூலைகளிலும் கீழ் மூலைகளிலும் இடது மூலையில் இன்று பல்வேறு வகையான இ ரீடர்கள் டேப்லெட்டுகளை உபயோகிக்கிறோம் இது மீண்டும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு எங்களுக்கு ஒரு தளமாக இருக்கும் ஆனால் புதிய நூலக சேவையை சில புதிய தொழில்நுட்பங்களைக் கண்டறிதல் மற்றும் போக்கு கண்டறிதல் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறீர்கள் கீழ் வலது மூலையில் ஒரு படிவம் காண்பிக்கப்படுவது போல் புத்தகங்கள் வழக்கொழிந்து போகுமா அல்லது புத்தகங்கள் புதிய வடிவத்தை எடுக்குமா என்று சிந்திக்க முயற்சி செய்யுங்கள் எனவே ஒரு சேவை மறுவடிவமைப்புடன் தற்போதைய செயல்முறை வரைபடம் தற்போதைய ஓட்ட விளக்கப்படம் ஆகியவற்றை மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தொழில்நுட்பப் போக்குகளுடன் ஒருங்கிணைத்து ஒரு புதிய புதுமையான புதிய சேவை வடிவமைப்பைக் கொண்டு வரவும்